முந்தைய யூனிட்டில் கற்பித்தலின் இயல்பு மற்றும் சில பண்புகள் ஆகியவற்றைப் புரிந்துகொண்டோம் கற்பித்தல் என்றால் என்ன என்பது பற்றியும் கவனிக்க வேண்டிய பிரச்சினைகளும் சுருக்கமாகவும் பார்க்கப்பட்டன அல்லது அதைப் பற்றிய ஒரு கண்ணோட்டம் நம்மிடம் இருந்தது கற்பித்தலின் முதல் கூறுகளில் ஒன்று கற்பித்தலை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பதைப் புரிந்துகொள்வது பல வழிகள் உள்ளன நாம் கற்பித்தல் சூழ்நிலைகளைப் பார்ப்போம் இந்த யூனிட்டின் முக்கிய நோக்கம் கற்பித்தல் சூழ்நிலைகளின் கூறுகளை புரிந்து கொள்வதே கற்பித்தல் சூழ்நிலைகள் பற்றி நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் இது சூழல் என்றும் அழைக்கப்படலாம் ஏனென்றால் நீங்கள் வழங்கும் எந்தவொரு பாடமும் ஒரு சூழலில் வழங்கப்படுகிறது உதாரணமாக எல்லா நிறுவனங்களும் ஒரே மாதிரியானவை அல்ல எல்லாவற்றிற்கும் மேலாக அவை வெவ்வேறு இடங்களில் அமைந்துள்ளன மற்றும் வகுப்பறைகள் ஒவ்வொரு நிறுவனத்திலும் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு நிறுவனத்திலும் இருக்கும் மாணவர்களும் வித்தியாசமாக இருப்பார்கள் கிடைக்கக்கூடிய ஆசிரியர்களும் வேறுபட்டவர்கள் மற்றும் பல எனவே நீங்கள் ஒரு பாடத்திட்டத்தை நடத்தும் சூழல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வித்தியாசமாக இருக்கும் ஒரு கற்பித்தல் சூழல் கற்பித்தல் அமைப்பு மற்றும் சூழ்நிலைகளைக் குறிக்கிறது இது மாணவர் புள்ளிவிவரங்கள் சமூக சூழல் நிதி நிலைமைகள் மற்றும் நிறுவனத்திற்குள்ளான நிறுவன உறவுகள் ஆகியவையாக இருக்கலாம் அதற்குள் கற்பித்தல் உண்மையில் நடைபெறுகிறது கற்பவருக்கு வெளிப்புறமான அனைத்து காரணிகளும் தனிப்பட்ட கற்பவர்கள் கற்பித்தலில் இருந்து என்ன எப்போது எங்கே எப்படி ஏன் யாருடன் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை வரையறுக்கின்றன நீங்கள் ஒரு ஐ டி மற்றும் புதிதாக துவக்கப்பட்ட கிராமிய பொறியியல் கல்லூரியை எடுத்துக் கொண்டால் சூழல்கள் ஒன்றல்ல படிப்புகளை வழங்கும் ஆசிரியர்கள் சூழ்நிலையின் செல்வாக்கையோ அல்லது பாடத்திட்டத்தை நடத்துவதற்கான சூழலையோ முழுமையாக முறியடிக்க முடியாது சில நேரங்களில் கூறப்படுஞ் செய்தி தோராயமாக அப்படியே இருந்தாலும் நீங்கள் ஒரு நிறுவனம் என்ன செய்ய முடியும் என்பதை இலக்காகக் கொள்ள முடியாது கூட்டாக அனைத்து காரணிகளும் ஒன்றாக 'கற்பித்தல் சூழ்நிலைகள்' என்று அழைக்கப்படுகின்றன நான் எவ்வாறு வகைப்படுத்துவது வகைப்பாடு என்பது தனித்துவமான ஒன்றல்ல இலக்கியத்தில் இந்த கற்பித்தல் சூழ்நிலைகள் பல வழிகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன கற்பித்தல் சூழ்நிலைகளின் பரந்த வகைப்பாடு என்பது மதிப்பு மற்றும் நிபந்தனைகள் மதிப்புகள் பங்குதாரர்களால் முக்கியமானதாகக் கருதப்படும் கற்பித்தலின் கூறுகளைக் குறிக்கின்றன ஏனெனில் பங்குதாரர்கள் வெவ்வேறு நிறுவனங்களுக்கு வேறுபட்டவர்கள் உதாரணமாக என்ஐடி யைக் கவனியுங்கள் என் டி சில ஆளுநர்கள் குழு அல்லது ஒரு ஆளும் குழு பல்வேறு கல்வி அமைப்புகளால் நிர்வகிக்கப்படுகிறது மேலும் முழு கட்டமைப்பு அல்லது பங்குதாரர்களின் பங்கு அவை முக்கியமானவை எனக் கருதுவது ஒரு தனியார் நடத்தும் சுயநிதி கல்லூரியிலிருந்து மிகவும் வேறுபட்டவை இங்குதான் பிரச்சினை வருகிறது எந்தவொரு நிறுவனத்திலும் பல பங்குதாரர்கள் உள்ளனர் மேலாண்மை கல்விக் குழு படிப்பு வாரியங்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பல இந்த பங்குதாரர்களில் ஒவ்வொருவருக்கும் கற்பித்தல் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதில் வெவ்வேறு நிலைகளில் செல்வாக்கு உள்ளது ஆனால் அனைத்து பங்குதாரர்களிடமும் கற்பித்தல் பற்றிய மதிப்புகளின் சீரமைப்பு உதவியாக இருக்கும் அவை சீரமைப்பில் இல்லை என்றால் அதாவது நிர்வாகம் என்ன எதிர்பார்க்கிறது மற்றும் ஆசிரியர் என்ன செய்ய விரும்புகிறார் அவை மாறுபாட்டில் இருந்தால் வெளிப்படையாக ஒரு நல்ல வழிமுறை நடக்காது நிர்வாகத்தால் கட்டளையிடப்பட்டதை ஆசிரியர் இன்னும் பின்பற்றலாம் ஆனால் மற்ற பங்குதாரர்களின் மதிப்புகளுடன் ஒத்துப்போகாவிட்டால் ஒரு பாடத்திட்டத்தை செய்வதில் அவர் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார் நிபந்தனைகள் கற்பித்தல் முறைகளின் தேர்வு மற்றும் பயன்பாட்டில் மதிப்புகளைத் தவிர சூழலுடன் தொடர்புடைய அனைத்து காரணிகளும் செல்வாக்கு செலுத்தும் மதிப்புகளைத் தவிர வேறு பல நிபந்தனைகள் சில இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன அவை கற்பித்தலை நடத்துவதற்கு முக்கியமான நிபந்தனைகளின் அனைத்து விஷயங்களையும் உள்வாங்குகின்றன மதிப்புகள் என்பது கற்றல் குறிக்கோள்கள் முன்னுரிமைகள் முறைகள் மற்றும் முடிவுகளை எடுப்பதில் அதிகாரம் உள்ளவர்களைக் குறிக்கின்றன கற்றல் குறிக்கோள்கள் பாடத்திட்டமே ஒரு கற்றல் குறிக்கோள் பாடத்திட்டம் பல படிப்புகள் ப்ரொஜெக்ட்கள் மற்றும் பலவற்றைக் கொண்டுள்ளது ஆனால் ஒரு தனிப்பட்ட ஆசிரியருக்கு குறிப்பாக விளைவுகளை அடிப்படையாகக் கொண்ட கல்வியின் பின்னணியில் கற்றல் குறிக்கோள்கள் விளைவுகளாக வெளிப்படுத்தப்படுகின்றன ப்ரோக்ராம் விளைவுகள் ப்ரோக்ராம் குறிப்பிட்ட விளைவுகள் மற்றும் பாட விளைவுகள் PO கள் ஏற்கனவே தேசிய அங்கீகார வாரியத்தால் வழங்கப்பட்டுள்ளது ஓக்கள் தனிப்பட்ட ஆசிரியர் தேர்வு செய்யவில்லை அதை துறை தேர்வு செய்கிறது ஆசிரியருடன் தன்னாட்சி நிறுவனங்களில் இருக்கும் விருப்பத் தேர்வு CO களைப் பற்றியது இது ஒரு இணைந்த கல்லூரி என்றால் CO க்கள் கூட ஒரு வாரியத்தால் எழுதப்படுகின்றன CO களை எழுதுவது மட்டும் உங்கள் கற்றல் இலக்குகளை பூர்த்தி செய்கிறது என்பதற்கு உத்தரவாதம் அளிக்காது நன்கு வரையறுக்கப்பட்ட செயல்முறையைத் தொடர்ந்து இந்த விளைவு அறிக்கைகள் எழுதப்பட வேண்டும் CO இன் அறிக்கை என்ன செய்யப்பட வேண்டும் என்ன குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவற்ற முறையில் குறிக்கக் கூடாது அது மிகத் தெளிவாக விளக்கப்பட வேண்டும் தயவுசெய்து TALE தொகுதி 1 இல் பார்க்கவும் எந்த நேரத்திலும் அல்லது எந்த வகுப்பறையிலும் ஒரு பாட விளைவு கற்பித்தலின் மையமாகிறது ஏனென்றால் நான் வகுப்பிற்குள் செல்லும்போது ஒரு பாட விளைவை நான் உரையாற்றுகிறேன் வெளிப்படையாக அந்த CO ஆல் உரையாற்றப்பட்ட PO கள் மற்றும் PSO களை கணக்கில் எடுத்துக்கொள்வதற்கு அறிவுறுத்தப்பட வேண்டும் ஓ எந்த பி வை அந்த சி வால் கவனிக்கப்பட வேண்டும் என்ற இந்த விஷயம் தொகுதி 1 இல் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது முன்னுரிமைகள் முன்னுரிமைகள் ஒரு பாடத்திட்டத்திலிருந்து மற்றொன்றுக்கு மாறுபடும் பல பல்கலைக்கழகங்கள் ஆய்வுகள் வாரியங்கள் இந்த பிழையைச் செய்கின்றன கொடுக்கப்பட்ட பாடத்திற்கான உள்ளடக்கத்திற்கு அதிக சுமை கொடுப்பது ஆசிரியருக்குக் கிடைக்கும் அமர்வுகளின் எண்ணிக்கையுடன் பாட உள்ளடக்கம் சமமற்றது உள்ளடக்கம் மிகப் பெரியதாக இருக்கும்போது முன்னுரிமை பாடத்திட்டத்தை உள்ளடக்கும் வகுப்பின் வழியாக நான் எவ்வாறு விரைவாக இயங்குவது அதற்கு பதிலாக உள்ளடக்கத்தின் ஒவ்வொரு பகுதியையும் உரையாற்றுகிறேன் ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட அத்தியாயம் அல்லது பிரிவு உரையாற்றப்படவில்லை என்பதற்காக ஆசிரியரை தவறாகக் கருதக்கூடாது எனவே பாடத்திட்டத்தை உரையாற்றுதல் முன்னுரிமையாகிறது சில நேரங்களில் கிடைக்கக்கூடிய அமர்வுகள் போதுமானதாக இல்லாவிட்டாலும் மக்கள் கூடுதல் அமர்வுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் மற்றொன்று பாடத்திட்டத்தில் தேர்ச்சி சதவீதம் அதிகமாக இருக்க வேண்டும் அது நிர்வாகத்தால் அல்லது துறையின் தலைவரால் கட்டளையிடப்படும் தேர்ச்சி சதவீதங்கள் கீழே வர முடியாது ஏனெனில் கல்லூரி பிற விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில சந்தர்ப்பங்களில் தன்னாட்சி நிறுவனங்கள் ஒரு ஆசிரியருக்கு இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு உள்ளது ஆனால் ஒரு ஆசிரியர் சில பாட தலைப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடும் என்பதால் பாட தலைப்புகள் தொடர்பாகவும் ஒருவர் பிழை செய்யலாம் பாடத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பகுதிகளை மாணவர்களுக்கு 'மாஸ்டர்' செய்ய முன்னுரிமை அளிக்க ஆசிரியர் சில பாட தலைப்புகளை மற்றவர்களை விட முக்கியமானது என்று கருதுகிறார் அல்லது அவர் அந்த தலைப்புகளை விரும்புகிறார் எந்த வகையிலும் ஆசிரியர் சில தலைப்புகளில் மற்றவர்களை விட அதிகமாக கவனம் செலுத்தலாம் இது ஆசிரியரின் முன்னுரிமையாகிறது சில நேரங்களில் முன்னுரிமை பலவீனமான மாணவர்கள் அல்லது சில சமயங்களில் சிறந்த மாணவர்களின் தேவைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பதாக இருக்கலாம் சலிப்படையக்கூடிய சிறந்த மாணவர்களுக்கு அறிவுறுத்துவதற்கான ஒரு குறிப்பிட்ட வழியை நீங்கள் எடுக்க முயற்சித்தால் பலவீனமான மாணவர்கள் அதைப் பின்பற்ற முடியாமல் போகலாம் இவற்றில் ஒன்றின் தேவைகளை ஆசிரியர் கவனிக்க வேண்டும் முன்னுரிமைகள் ஒரு பாடத்திட்டத்திலிருந்து மற்றொன்றுக்கு மாறுபடும் பாட உள்ளடக்கம் காரணமாக மட்டுமல்லாமல் ஆசிரியரின் விருப்பம் அல்லது பிற பங்குதாரர்களின் விருப்பங்களும் கூட கற்பித்தல் முறை எனது மாணவர்களைக் கற்க நான் வசதியளிக்கும் முறை என்ன மிகவும் விருப்பமான கிட்டத்தட்ட 99 சதவிகித நேரம் கற்பித்தல் முறை விரிவுரை ஆகும் இதை நீங்கள் ஒரு வழி தகவல் பரிமாற்றம் என்றும் அழைக்கலாம் நீங்கள் விரிவுரை செய்யும் போது ஆசிரியர் எவ்வளவு அறிவுள்ளவரானாலும் விளக்கக்காட்சிகள் வகுப்பறையில் எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தாலும் வகுப்பறையில் பெரும்பாலான நேரம் தகவல்களை ஒரு வழியில் மாற்றுவதில் செலவிடப்படுகிறது இருப்பினும் அதிக எண்ணிக்கையிலான கற்பித்தல் முறைகள் ஆசிரியருக்குக் கிடைக்கின்றன ஆனால் அவை கிடைப்பதால் அவை பயன்படுத்தப்படுகின்றன என்று அர்த்தமல்ல மேலும் ஒவ்வொரு கற்பித்தல் முறையும் அனைத்து ஆசிரியர்களால் தேர்வு செய்யப்படுகிறது அல்லது விரும்பப்படுகிறது என்று அர்த்தமல்ல ஒவ்வொரு ஆசிரியரும் உண்மையில் இந்த கற்பித்தல் முறைகளில் சிலவற்றை ஆராய்ந்து அவர் கையாளும் பாடங்களைப் பொறுத்தவரை அவரது விருப்பத்தின் அடிப்படையில் அவர் அந்த முறைகளை தனது சொந்தமாக்க வேண்டும் அவர் அவற்றின் விவரங்களில் சிறிய மாற்றங்களைச் செய்ய முடியும் ஆனால் அவர் உருவாக்க வேண்டும் அந்த முறைகளை அவர் சொந்தமாக வைத்திருக்க வேண்டும் மேலும் அவை அவரின் விருப்பமான வழிமுறைகளாகின்றன நிச்சயமாக கற்பித்தல் முறைகளின் தேர்வு பொது சூழ்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் அது என்ன என்பதை தற்போது பார்ப்போம் அவை எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் சில நேரங்களில் சில கற்பித்தல் முறைகள் விரிவுரை சுவாரஸ்யமானதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கும் ஆனால் பயனுள்ளதாக இருக்காது பயனுள்ள என்பது கற்றலின் நோக்கம் அடையப்பட வேண்டும் என்பதே அது அடையப்படாவிட்டால் நீங்கள் பொதுவாக அந்த திசையில் மட்டுமே செல்கிறீர்கள் அது போதாது இது நியாயமான முறையில் திறமையாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு கருத்தை தொடர்புகொள்வதற்கு அதிக நேரம் எடுக்கக்கூடாது மிக முக்கியமான விஷயம் மாணவர்கள் கற்றுக்கொள்வது அவர்கள் வழங்கப்படும் அறிவோடு ஈடுபட வேண்டும் ஈடுபாடு கவனிப்பதற்கு என்று மட்டும் கட்டுப்படுத்தப்படக்கூடாது இதுதான் துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலான நேரங்களில் நடக்கும் யாருக்கு சக்தி இருக்கிறது தன்னாட்சி நிறுவனங்களில் பயிற்றுவிப்பாளருக்கு பாட உள்ளடக்கத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் உள்ளது அல்லது குறைந்தபட்சம் ஒரு பெரிய அளவிற்கு கற்பித்தல் மதிப்பீடு மற்றும் மதிப்பாய்வு ஆகியவற்றில் அதிகாரம் உள்ளது நான்கு பகுதிகளிலும் அவருக்கு ஒருவித கட்டுப்பாடு உள்ளது எடுத்துக்காட்டாக உள்ளடக்கத்தில் அவருக்கு வரம்பற்ற சுதந்திரம் இல்லை அவர் பாடத்திட்டத்தை வடிவமைத்து அதை துறை கல்விக் குழு போன்றவற்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்னர் ஆய்வு வாரியத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் தன்னாட்சி நிறுவனங்களில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது சாத்தியமாகும் பாட உள்ளடக்கத்தின் முதல் நிலை வடிவமைப்பு அல்லது உள்ளடக்கங்களின் தேர்வு ஆசிரியரிடம் உள்ளது அதைத் தொடர்ந்து கற்பித்தல் மதிப்பீடு மற்றும் மதிப்பாய்வு ஆகியவை ஆசிரியரின் கைகளில் உள்ளன பல்கலைக்கழகத்துடன் இணைந்த நிறுவனங்கள் இது சில மையப்படுத்தப்பட்ட அமைப்புகளாகும் அவை வாரிய ஆய்வுகள் மற்றும் கல்வி கவுன்சில்கள் அல்லது தொலைதூர இடத்தில் இருக்கும் தேர்வுக் கட்டுப்பாட்டாளர் உள்ளடக்கம் மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டை தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவை ஆசிரியருக்கு கற்பித்தலின் மீது மட்டுமே அதிகாரம் உண்டு சில நேரங்களில் அவருக்கு அது கூட இருக்காது சில தனியார் நிறுவனங்களில் கற்பித்தலின் பல அம்சங்களில் HOD மூலம் நிர்வாகத்திற்கு அதிகாரம் உள்ளது இது வெளிப்படையாகக் கூறப்பட்டதா அல்லது மறைமுகமாக மட்டுமே அறியப்பட்டதா என்பது உங்கள் கற்பித்தலை நீங்கள் எவ்வாறு நடத்துகிறீர்கள் என்பதில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் நிபந்தனைகள் நான் இங்கே 5 ஐ பட்டியலிடுகிறேன் ஆனால் நீங்கள் மேலும் சேர்க்கலாம் அல்லது இங்கு குறிப்பிடப்படாத பிற நிபந்தனைகளை நீங்கள் கொண்டு வரலாம் உள்ளடக்கம் தொடர்பு கற்பவர்கள் கற்றல் சூழல் மற்றும் மேம்பாட்டு தடைகள் ஆகியவை நாம் விவாதிக்கும் ஐந்து நிபந்தனைகள் உள்ளடக்கம் எல்லா படிப்புகளும் இயற்கையில் ஒத்ததாக இல்லை எனவே ஒரு வகைக்கு பொருந்தக்கூடிய ஒரு வழிமுறை நிச்சயமாக வேறு சில வகை பாடங்களுக்கு சிறந்ததல்ல படிப்புகள் விளக்கமான கணித கருத்தியல் அல்லது பொறியியல் அறிவியல் அல்லது பொறியியல் அல்லது வடிவமைப்பு சார்ந்ததாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக வடிவமைப்பு சார்ந்த பாடம் மற்றும் கணித பாடம் போன்றவற்றை ஒரே பாணியில் கற்பிக்க முடியாது உள்ளடக்கம் கற்பித்தலுக்கான ஒரு முக்கிய நிபந்தனையாகும் உலோக அறிவியல் போன்ற ஒரு பாடத்திட்டத்தை நீங்கள் எடுத்தால் எனக்கு சில அனுபவங்கள் இருந்தன அது பல கிளைகளுக்கு மிகவும் முக்கியமானது நீங்கள் எந்த வழியில் பார்த்தாலும் அது மிகவும் அறிவியல் சார்ந்ததாக மாறும் அல்லது அது மிகவும் விளக்கமாக மாறும் எந்த வகையிலும் ஒரு பொறியியல் மாணவர் எந்த மதிப்பையும் உடனடியாகக் காண முடியாது பாடத்திட்டம் உங்களுக்கு அவசியம் என்று மட்டுமே நாங்கள் கூற முடியும் ஆனால் குறிப்பாக இது இரண்டாவது அல்லது மூன்றாம் செமஸ்டர் மட்டத்தில் வழங்கப்படும் போது மாணவர் தனது கிளையில் உலோக அறிவியலின் முக்கியத்துவத்தை உணரவில்லை இந்த விளக்க படிப்புகளில் கற்பித்தல் மிகவும் சவாலானது ஏனென்றால் எந்தவொரு மாணவரும் உண்மையிலேயே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் இல்லாத சில விஷயங்களை தொடர்ந்து கேட்க விரும்புவதில்லை அல்லது அதன் மதிப்பு என்ன என்பதை அவர் உடனடியாகக் காணவில்லை இது ஒரு தேவையான தீமை போன்றது இதன் மூலம் அவர் செல்ல வேண்டும் அதை சுவாரஸ்யமாக மாற்றுவது ஆசிரியருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சவாலை அளிக்கிறது இயற்கையில் மிகவும் கணிதமயமான மற்றும் அல்லது பல சுருக்கக் கருத்துகளைக் கொண்ட படிப்புகளையும் நீங்கள் கொண்டிருக்கலாம் அத்தகைய பாடத்திட்டத்தை கற்பிப்பது வேறு வழியில் சவாலானது உங்கள் மாணவர்கள் கற்றல் திறமைக்கு வசதியாக இருக்கும் நிலைக்கு அதை எவ்வாறு கொண்டு வருவது சில படிப்புகள் வெவ்வேறு காரணங்களுக்காக சவாலானவை எடுத்துக்காட்டாக சர்க்யூட் தியரி மற்றும் மின்காந்தவியல் படிப்புகளைக் கவனியுங்கள் எல்லோரும் அவை இன்றியமையாதவை என்று கருதுகின்றனர் ஆனால் மாணவர்களுக்கு பெரும்பாலும் பொதுவாக வழங்கப்படும் விதத்திலும் அவர்கள் அனைத்து கருத்துகளையும் மற்றும் தொடர்புடைய கணிதத்தையும் உள்வாங்காதபோது அவர்கள் அந்த படிப்புகளில் சிறப்பாக செயல்படவில்லை மற்றும் விரும்புவதில்லை அனைத்து படிப்புகளும் நிச்சயமாக விளைவுகளின் அடிப்படையில் விவரிக்கப்பட வேண்டும் என்பது தெளிவாகிறது நீங்கள் தலைப்புகளின் பட்டியலையும் கொடுக்கலாம் ஆனால் இன்றைய விளைவுகளை அடிப்படையாகக் கொண்ட கல்வியின் சூழலில் ஒவ்வொரு பாடமும் நிச்சயமாக விளைவுகளின் அடிப்படையில் விவரிக்கப்பட வேண்டும் தொடர்பு கற்பித்தல் முதன்மையாக ஒரு தகவல்தொடர்பு செயல்முறை நீங்கள் மாணவருடன் ஏதாவது தொடர்பு கொள்கிறீர்கள் அதாவது நீங்கள் மாணவர்களுக்கு ஒரு செய்தியைக் கொடுக்கிறீர்கள் மாணவர்கள் அந்த செய்தியை உள்வாங்க வேண்டும் அல்லது அவர்கள் செய்தியைப் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தகவல்தொடர்புக்கான விதிகள் மற்றும் வகுப்பறையில் ஆசிரியர் மற்றும் மாணவர் இருவரின் தகவல்தொடர்பு திறன் ஆகியவை விளைவுகளை அடைவதை பாதிக்கும் ஒரு தகவல்தொடர்பு திறன் உள்ளது ஒரு ஆசிரியராக முழு வகைகளையும் மிகவும் மோசமானது முதல் மிகச் சிறந்தது வரை ஆசிரியர்களின் சமூகத்தால் கவனிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் துரதிர்ஷ்டவசமாக வாழ்க்கையின் தொடக்கத்தில் யாரோ ஒருவர் அவ்வளவு சிறப்பாக இல்லாதபோது மிகச் சிலரே தங்கள் தகவல்தொடர்பு திறனை மேம்படுத்த முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் தொடங்குகிறார்கள் கிட்டத்தட்ட தங்கள் வாழ்க்கையில் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் மாணவர்களுக்கும் போதுமான தகவல்தொடர்பு திறன் இல்லாமல் இருக்கலாம் ஏனென்றால் ஆங்கிலத்துடனான அல்லது தொடர்பு கொள்ளும் மொழியில் அவருக்கு வசதி போதுமானதாக இருக்காது எனவே வகுப்பறையில் பேசப்படும் ஒவ்வொரு வாக்கியத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் அவன் அவள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருவரின் இந்த தகவல்தொடர்பு திறன் விளைவுகளை அடைவதில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஆசிரியர் கற்பித்தல் உரையாடல்களின் கட்டமைப்பையும் போக்கையும் தீர்மானிக்கிறார் உங்களிடம் பல கற்பித்தல் உரையாடல்கள் உள்ளன இந்த உரையாடல்கள் மாணவர்களை உங்களிடம் கேள்விகளைக் கேட்க அனுமதித்தால் மாணவர் ஒரு கேள்வியைக் கேட்பார் பின்னர் நீங்கள் பதிலளிப்பீர்கள் அல்லது நீங்கள் விரிவுரை செய்வீர்கள் மற்றும் மாணவர் கேட்கிறார் அல்லது விளக்கங்களை நாடுகிறார் ஆனால் இந்த கற்பித்தல் உரையாடல்களின் கட்டமைப்பு அல்லது விதிகள் பொதுவாக ஆசிரியரால் தீர்மானிக்கப்படுகின்றன ஒவ்வொரு ஆசிரியரும் ஆரம்பத்தில் இந்த விதிகளை மறைமுகமாக அல்லது வெளிப்படையாகக் கூறுகிறார் உதாரணமாக ஒரு மாணவருக்கு எந்த வகுப்பில் தான் உண்மையில் ஒரு கேள்வியைக் கேட்க முடியும் எந்த வகுப்பில் தன்னால் முடியாது என்று தெரியும் இந்த உரையாடல்களின் கட்டமைப்பையும் போக்கையும் ஆசிரியர் தீர்மானிக்கிறார் இந்தியா போன்ற நாடுகளில் தகவல்தொடர்பு மொழி குறிப்பாக முக்கியமானது முதலில் ஆங்கிலம் நம் சொந்த மொழி அல்ல நாம் அனைவரும் நம் சொந்த மொழிகளில் வளர்ந்திருக்கிறோம் சில சலுகை பெற்ற மாணவர்கள் தங்கள் கல்வியை முதன்மை முதல் 12 ஆம் வகுப்பு வரை ஆங்கிலத்தில் செய்கிறார்கள் சிலர் அதை உள்ளூர் மொழிகளில் செய்கிறார்கள் பொறியியல் போன்ற தொழில்முறை திட்டத்தில் அவர்கள் நுழையும் நேரத்தில் ஆங்கிலத்துடன் கூடிய வசதி அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது கணிசமான சதவீத மாணவர்கள் ஆங்கிலத்தில் அவ்வளவு வசதியாக இல்லை ஆனால் அனைத்து கற்றல் வளங்களும் ஆங்கிலத்தில் கிடைக்கின்றன புத்தகங்கள் விலை உயர்ந்தவை அல்ல பல்வேறு வடிவங்களில் இணையத்தில் ஏராளமான தகவல்கள் உள்ளன எனவே கற்றல் வளங்கள் கிடைப்பது ஒரு பிரச்சினை அல்ல சில ஆண்டுகளுக்கு முன்பு பாடப்புத்தகங்களுக்கான அணுகல் ஒரு சிக்கலாக இருந்தது நூலகம் ஏராளமான பாடப்புத்தகங்களின் நகல்களை சேமிக்கவில்லை கற்பித்தல் மதிப்பீடு மற்றும் மாணவர் பதில்கள் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் பெரும்பாலான நிறுவனங்களில் வேறு வழியில்லை பெரும்பாலான இந்தியர்களுக்கு ஆங்கிலம் சொந்த மொழியாக இல்லாததால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக தொடர்புகொள்வதில்லை உதாரணமாக ஒரு ஆசிரியர் ஆங்கிலத்தில் மிகவும் சரளமாக இல்லாவிட்டால் ஆசிரியருடன் தொடர்புகொள்வதில் பிழைகள் இருக்கலாம் இந்த பிழைகள் சில நேரங்களில் மாணவனால் அடையாளம் காணப்படுகின்றன சில சமயங்களில் அவை அடையாளம் காணப்படுவதில்லை எந்த வகையிலும் அது மாணவரின் கற்றலை பாதிக்கும் மாணவர் ஆங்கிலத்தில் போதுமான திறமை இல்லாதிருந்தால் அதற்கு மேல் ஆசிரியர் ஆங்கிலத்தில் சரளமாக இல்லாவிட்டால் மாணவர்களுக்கு புரிந்து கொள்வதில் பிழைகள் ஏற்படலாம் ஆங்கிலத்தில் அவ்வளவு தகுதி இல்லாத ஒரு மாணவருடன் ஒரு ஆசிரியர் தொடர்புகொள்வது அவ்வளவு சுலபமாக இல்லை எந்தவொரு தவறான புரிதல்களுக்கும் பிழைகளுக்கும் ஒரு மூலமாகும் போர்டில் எழுதப்பட்ட மற்றும் ஸ்லைடுகளில் வழங்கப்பட்டவற்றில் உள்ள மொழி பிழைகள் பல விளைவுகளை ஏற்படுத்தும் எந்தவொரு மாணவரின் முதல் போக்கு ஆசிரியரால் வழங்கப்பட்டதை சரியானதாக ஏற்றுக்கொள்வதாகும் மாணவர் முரண்பாடுகளைக் கண்டாலும் அவர் சொல்லலாம் அல்லது சொல்லாமலும் இருக்கலாம் அனைத்து மாணவர்களும் போர்டில் எழுதப்பட்ட அல்லது ஸ்லைடுகளில் வழங்கப்பட்டதை அவர்களுடன் எடுத்துச் செல்கிறார்கள் சில நேரங்களில் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் மற்றும் அவர்கள் ஒரு நேர்காணலை எதிர்கொள்ளும் வரை மற்றும் நேர்காணல் செய்பவர் விளக்கக்காட்சிகளில் தவறுகளைக் காணலாம் மேலும் நிறுவனங்கள் ஆங்கிலத்தில் தங்கள் தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்த பல முறையான மற்றும் முறைசாரா சிறப்பு செயல்பாடுகளைக் கொண்டிருந்தாலும் கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் இந்திய மொழி ஊடகத்திருந்து 12 ஆம் வகுப்பில் பட்டம் பெறுபவர்களுக்கு சில பிரச்சினைகள் இருக்கக்கூடும் இந்த இடைவெளி நிரப்பப்பட்டிருப்பதை உறுதிசெய்ய பல கல்லூரிகள் மொழி ஆய்வகங்களை நிறுவியுள்ளன ஆனால் அந்த இடைவெளி அவர்கள் செய்யக்கூடிய சிறந்த முயற்சியால் நிரப்பப்படுகிறது ஆனால் மாணவர்கள் பெரும் முயற்சி எடுக்காவிட்டால் மொழி இடைவெளி எளிதில் தீர்க்கப்படாது சில ஆசிரியர்கள் மாணவர்களை கற்றலோடு அழைத்துச் செல்வதற்காக உள்ளூர் மொழியைப் பயன்படுத்தி தகவல்களை வழங்கத் தொடங்குவார்கள் நீங்கள் போர்டில் ஏதேனும் ஒன்றை ஆங்கிலத்தில் எழுதலாம் ஆனால் நீங்கள் உள்ளூர் மொழியை அதிகம் பயன்படுத்துகிறீர்கள் தொழில்நுட்ப சொற்களை ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறீர்கள் இது சில நோக்கங்களுக்கு உதவுகிறது ஆனால் மூன்றாம் செமஸ்டருக்கு அப்பால் இதைச் செய்வது மாணவர்களுக்கு பாதகமாக மாறும் ஏனெனில் மாணவர்கள் வேலை வாய்ப்பு நேர்காணல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது மேலும் அவர்கள் செய்ய வேண்டிய அனைத்து தொழில்முறை நடவடிக்கைகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் நடத்தப்படுகின்றன நீங்கள் வேலை வாய்ப்பு நேர்காணல்களில் கலந்து கொள்ளத் தொடங்கும் நேரத்தில் நீங்கள் திருப்திகரமான நிலைக்கு வரவில்லை என்றால் ப்ராஜெக்ட் அறிக்கைகளை எழுதும் கட்டத்திற்கு வரும்பொழுது மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பாதகமாக அமையும் உங்கள் உயர் கல்வியில் நீங்கள் படிக்கும் மொழி உங்கள் தாய்மொழி வழியில் இல்லாததால் வரும் ஒரு பிரச்சினை இது முதல் செமஸ்டரிலிருந்தே மாணவருக்கு பல பயிற்சிகளை எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் அவற்றை மதிப்பிட வேண்டும் பயிற்சிகளை மட்டும் அல்ல அதில் மாணவரின் செயல்திறனை சுருக்கமாக மதிப்பீடு செய்ய வேண்டும் மாணவர் பரவலாக படிக்க ஊக்குவிக்கப்பட வேண்டும் ஆங்கிலத்தில் பரவலாகப் படிப்பது உங்கள் மொழியை கணிசமாக மேம்படுத்தும் கற்பவர்கள் இணைந்த கல்லூரிகளில் உள்ள பெரும்பாலான மாணவர்கள் பரந்த அளவிலான சமூக மற்றும் பொருளாதார பின்னணியிலிருந்தும் அறிவாற்றல் திறன்கள் மற்றும் உந்துதல்களிலிருந்தும் வருகிறார்கள் உயர்கல்வி விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கு மேல் அரசியல் அல்லது சமூக காரணங்களுக்காக சேர்க்கை தடைகள் போதுமான அளவு குறைக்கப்படவில்லை தேர்ச்சி பெற்ற அனைவரும் பொறியியல் திட்டத்திற்கு தகுதியானவர் இதன் விளைவாக என்ன நடக்கிறது என்றால் பல கல்லூரிகள் தரம் குறைந்த அறிவாற்றல் திறன்களையும் உந்துதல்களையும் கொண்ட மாணவர்களை பெறுகின்றன குறைந்த அறிவாற்றல் திறன் கொண்ட மாணவர்களுக்கு பொறியியல் குறிப்பாக கணித பாடங்களை கற்பிப்பது ஒரு சவாலாகும் எடுத்துக்காட்டாக நுழைவு தேர்வு தரவரிசைகளும் அவற்றின் வரம்பும் மாணவர்களின் அறிவாற்றல் திறன்களின் தோராயமான அறிகுறியாகும் இதை பிரதிநிதியாகப் பயன்படுத்தலாம் இல்லையெனில் நீங்கள் மிகவும் சிக்கலான ஆய்வுகள் மற்றும் அல்லது சோதனைகளை செய்ய வேண்டும் மேலும் பெற்றோரின் அழுத்தம் காரணமாக நடைமுறையில் இது எல்லா கிளைகளுக்கும் பொதுவானது இது மாணவர்களின் எண்ணிக்கையில் மிகக் குறைவு அல்ல பொறியியல் துறையின் பல கிளைகளில் எந்த ஊக்கமும் இல்லாத நியாயமான எண்ணிக்கையிலான மாணவர்களை நீங்கள் காணலாம் அவர்கள் பெற்றோரின் அழுத்தம் காரணமாக இருக்கிறார்கள் ஒருவர் பொறியியலில் ஆர்வம் காட்டாதபோது நீங்கள் அவரைத் தள்ளும்போது அவர் ஆசிரியர் கல்லூரி மற்றும் பெற்றோருக்கு ஒரு பொறுப்பாகிறார் ஒரு சூழல் இந்த அனைத்து வகைகளிலும் மாணவர்களின் பரவலால் வகைப்படுத்தப்படுகிறது மேலும் இந்த எல்லா அளவுருக்களிலும் சூழல் மிகவும் பரவலாக இருந்தால் அது ஆசிரியருக்கு ஒரு சவாலாக மாறும் கற்றல் சூழல் இது அடிப்படை சமூக மற்றும் உணர்ச்சி பரிமாணங்களைக் கொண்டுள்ளது அடிப்படை சூழல் என்பது கற்கும் இடம் இந்தியாவின் பெரும்பாலான கல்லூரிகளில் குறிப்பாக கோடை மாதங்களில் வகுப்பறைகளில் மின் விசிறிகள் இயங்குகின்றன மேலும் பின்னணி இரைச்சலைச் சேர்க்கும்போது ஆசிரியரிடமிருந்து சில வரிசைகள் தொலைவில் உள்ள மாணவர்கள் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்க முடியாது மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் மட்டுமே வகுப்பறைகள் ஏர் கண்டிஷனிங் வசதியைக் கொண்டுள்ளன மாணவர்களைப் பாதிக்கும் பல சிக்கல்கள் இருப்பதால் அதற்கு மேல் அவர்கள் ஆசிரியர்கள் சொல்வதை சரியாகக் கேட்க முடியாவிட்டால் ஆசிரியர் மாணவர்களின் கவனத்தை இழந்தால் அது கற்றலின் முடிவு நான் கவனம் செலுத்தவில்லை என்றால் கற்றல் பற்றிய கேள்வி இல்லை மரச்சாமான்களின் சில ஏற்பாடுகள் சில வகையான கற்பித்தல் நடவடிக்கைகளை அனுமதிக்காது வைஃபை கிடைப்பது அல்லது கிடைக்காதது மற்றும் இணைய சாதனங்களுக்கான மின்சாரம் அணுகல் ஆகியவை பயன்படுத்தப்படும் கற்பித்தல் முறைகளில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கைக் கொண்டிருக்கும் நீங்கள் கரும்பலகையைப் பயன்படுத்துவதில் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது உங்களிடம் ஒரு ப்ரொஜெக்டர் இருந்தால் பிபிடி களை மட்டுமே வழங்க முடியும் வகுப்பறையின் சமூக பரிமாணம் சமூக தொடர்புகளின் மூலம் நாம் அனைவரும் சிறப்பாகக் கற்றுக்கொள்கிறோம் என்பது அறியப்படுகிறது மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடுவார்கள் வகுப்பறைக்கு வெளியே அவர்களில் பலர் ஒருவருக்கொருவர் தொடர்புகொண்டு கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் கற்றல் சூழல் சிந்தனை ஜோடி பங்கு குழு விவாதம் குழுத் திட்டங்கள் போன்ற கற்பித்தல் முறைகளை விளைவுகளுக்குத் தேவையானதை அனுமதிக்க வேண்டும் நீங்கள் அதை செய்ய விரும்பினால் வெளிப்படையாக நீங்கள் குழுக்களை நன்கு உருவாக்க வேண்டும் குழு திட்டம் செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் குழு விவாதம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் சரியான வகையான குழு உருவாக்கம் இருக்க வேண்டும் இல்லையெனில் மீண்டும் கற்பித்தல் முறை பயனற்றதாகிவிடும் உணர்ச்சி ஆதரவு முதலாவதாக நீங்கள் உருவாக்கும் எந்த சூழலையும் இது ஆசிரியரால் ஆதிக்கம் செலுத்தப்பட வேண்டும் மாணவர் அதை உணர்ச்சிபூர்வமாக ஆதரிப்பதைக் காண்கிறாரா எடுத்துக்காட்டாக கிராமப்புற அல்லது பின்தங்கிய பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் அவர்கள் நியாயமான தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் எப்போதும் நம்பிக்கையற்றவர்களாக இருப்பார்கள் உண்மையில் இந்த அளவிலான நம்பிக்கையை மேம்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் இது அனைவருக்கும் செய்ய முடியாது ஆதரவை வழங்குவதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் இதனால் அவர்கள் மேலும் பயப்படாமலும் திரும்பப் பெறப்படாமலும் இருப்பர் ஒருவர் தன்னம்பிக்கையை அதிகரிக்க சில செயல்பாடுகளை சில வழிமுறைகளை வழங்க வேண்டும் கேள்விகளை எழுப்ப அவர்கள் ஊக்கத்தை தடை செய்யக்கூடாது அவர்கள் தவறு செய்தால் கேலி செய்யக்கூடாது வகுப்பறையில் அதிக எண்ணிக்கையிலான ஊக்குவிக்கப்படாத மாணவர்களின் இருப்பு எப்போதும் ஆசிரியருக்கு ஒரு சவாலாக இருக்கும் ஏனெனில் அவர்கள் வகுப்பில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏனெனில் வருகை கட்டாயமானது அவர்கள் மற்ற செயல்களைச் செய்வார்கள் மற்றவர்களைத் தொந்தரவு செய்வார்கள் 'ஊக்குவிக்கப்படாத மாணவர்களை வகுப்பறைக்குள் வெல்வது' என்பது பல அடுக்கு 2 கல்லூரிகளில் ஒவ்வொரு ஆசிரியரும் கவனிக்க வேண்டியிருக்கும் அபிவிருத்தி தடைகள் ஒரு ஆசிரியரை ஒரு குறுகிய கால அறிவிப்புடன் ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைத்து வழங்குமாறு கேட்கப்படலாம் அது ஒரு சவாலாக மாறும் கற்றல் வளங்கள் இணையத்தில் கிடைத்தாலும் சில படிப்புகள் தொடர்பாக குறைந்தது பணக் கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடும் உடற்பயிற்சி ஒரு பாடத்தின் மதிப்புகள் மற்றும் நிபந்தனைகளின் அடிப்படையில் நீங்கள் கற்பித்த சூழ்நிலை அல்லது பாடத்தின் சூழலை அடையாளம் காணவும் மதிப்புகள் மற்றும் நிபந்தனைகள் என்ன என்பதை நாங்கள் விளக்கியுள்ளோம் தலைப்புகளுக்கு சரியாக கண்டிப்பாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் நீங்கள் கற்பித்தல் சூழலை அடையாளம் காண முடியும் மேலும் உங்கள் பயிற்சியின் முடிவுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடிந்தால் நாங்கள் பாராட்டுகிறோம் அடுத்த யூனிட்டில் மூளையில் கற்றல் நடந்தபின் மூளை எவ்வாறு கற்கிறது என்பதைப் பார்ப்போம் மேலும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் மூளை எவ்வாறு நமது தற்போதைய புரிந்துணர்வு மட்டத்திலாவது செயல்படுகிறது என்பதையும் அது எந்த அளவிற்கு கற்றல் மீது செல்வாக்கு செலுத்துகிறது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும்